கம்பியூடேஷனல் எலக்ட்ரோமேக்னடிக்ஸ் ரெவ்யூ ஆஃப் மாக்ஸ்வெல்'ஸ் இகுவேஷன்ஸ் Review of Maxwell's Equations ப்ரொஃபஸர் உதய் கான்கோஜே Prof Uday Khankhoje டிபார்ட்மென்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்தியன் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் Indian Institute of Technology Madras ரெவ்யூ ஆஃப் மாக்ஸ்வெல்'ஸ் இகுவேஷன்ஸ் Review of Maxwell's Equations லெக்சர் - 3 4 Lecture 3 4 ஈகியூவேளன்ஸ் தியறம் இப்போது இந்த ஈகியூவேளன்ஸ் தேற்றம் பொதுவாக இளங்கலை படிப்பில் சந்திக்காத கோட்பாடுகளாகும் ஆனால் அவை கணக்கீட்டு சிக்கல்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஈகியூவேளன்ஸ் தேற்றம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் இது நிறைய செட்களை கொண்டது அவற்றை படிப்படியாக பார்க்கலாம் எனவே முதலில் வால்யூம் ஈகியூவேளன்ஸ் தேற்றம் என்று அழைக்கப்படுவதைப் பார்ப்போம் எனவே ஸ்லைடின் இடது புறத்திலிருந்து இங்கே தொடங்குவோம் நம்மிடம் சில ஆதாரங்கள் உள்ளன என்று சொல்லலாம் இந்த ஆதாரங்கள் M மற்றும் J ஆல் வழங்கப்படுகின்றன எனக்கு இங்கு M கரண்ட் ஆதாரங்களும் இங்கு J கரண்ட் ஆதாரங்களும் உள்ளன அவை நன்றாக கதிர்வீச்சு செய்கின்றன அவை இந்த நீல சமன்பாட்டை இங்கே பார்க்கின்றன எந்த பொருளும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஏனெனில் சமன்பாட்டின் எந்த பகுதி உங்களுக்கு பொருள் இல்லை என்று சொல்கிறது நடுத்தர பண்புகள் எங்கு செல்கின்றன எப்சிலன் மற்றும் mu மற்றும் இங்கே மற்றும் இன் மதிப்பு அதாவது உண்மையில் எந்த பொருளும் இல்லை எனவே இது வெற்றிடம் எனவே இந்த கரண்ட் வெற்று இடத்தில் கதிர்வீச்சை அமைக்கும் எனவே வெற்று இடம் அல்லது வாக்யூமில் உள்ள புலங்கள் ஸ்கிரிப்டின் கீழ் 0 ஆல் குறிக்கப்படுகின்றன எனவே ஆல் குறிக்கப்படுகிறது எனவே சப்ஸ்கிரிப்ட் உள்ள நாட்அங்கு எதுவும் இல்லை என்று உங்களுக்குச் சொல்கிறது இது மின்சார ஆதாரங்கள் தான் இந்த சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றிய சுருக்கமான பார்வை நமக்கு ஏற்கனவே இருந்தது நீங்கள் முதல் சமன்பாட்டின் கா்ல் எடுத்து இரண்டாவது சமன்பாட்டு உடன் இட மாற்றம் செய்வது எளிது நீங்கள் ஒரு வகையான அலை சமன்பாட்டைப் பெறுவீர்கள் ஆனால் வேறுபாடு என்னவென்றால் அலை சமன்பாடு மின்சார ஆதாரங்களைக் கொண்டிருக்கும் இப்போது வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குவோம் ஏனென்றால் நிஜ வாழ்க்கை பொருள்களை கொண்டிருக்கும் எனவே இப்போது நான் இங்கே தடையுடன் விளையாடுகிறேன் என்று சொல்லலாம் நடுத்தர பண்புகள் மூலம் ஒரு தடை அல்லது எந்தவொரு பொருளையும் நான் எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் மாணவர் மற்றும் இது ஸ்பேஸ் இன் செயல்பாடாக இருக்கும் உதாரணமாக இங்கே எதுவும் இல்லை இங்கே பொருள் உள்ளது எனவே அந்த தகவல்கள் அனைத்தும் மற்றும் ஆல் கைப்பற்றப்படுகின்றன எனவே அதனால்தான் ஸ்பேஸ் செயல்பாடு என்று குறிக்கப்படுகிறது எனவே இப்போது எழுதப்பட்ட இந்த சமன்பாடுகள் ஒரு ஊடகம் முன்னிலையில் உள்ளன எனவே எப்சிலன் மற்றும் mu தவிர நிகழ்ந்த மற்ற மாற்றம் என்ன இந்த இரண்டு செட் சமன்பாடுகளுக்கும் இடையில் வேறு எந்த மாற்றத்தையும் நீங்கள் கவனிக்கிறீர்களா மாணவர் E மாறிவிட்டது குறிப்பு நேரம் 0253 E மாறிவிட்டது வெளிப்படையாக நான் ஒரு பொருளை அறிமுகப்படுத்தியவுடன் அந்த பொருள் புலங்களை சிதறடிக்கும் எனவே புலங்கள் இனி இருக்காது இப்போது புலங்கள் E மற்றும் H ஆக மாறும் நீரோட்டங்கள் மாறுமா தற்போதைய ஆதாரங்கள் அப்படியே இருக்கும் நான் என் டிரான்ஸ்மிட்டரை இன்னும் அங்கேயே வைத்திருக்கிறேன் எனவே M மற்றும் J முன்பு போலவே உள்ளன எனவே இதுதான் நமக்கு இருக்கும் நிலைமை இதுதான் ஈகியூவேளன்ஸ் தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை இப்போது நினைவில் கொள்க எனவே ஈகியூவேளன்ஸ் என்பது ஒரு சிக்கலை இன்னொரு வகையான சிக்கலாக மாற்றப் போகிறேன் இது தீர்க்க எளிதானது இது தான் குறிக்கோள் எனவே அந்த நோக்கம் எவ்வாறு இங்கு அடையப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நான் வெற்றிடத்துடன் தொடங்கினேன் என்பது தெளிவாகிறது பின்னர் நான் ஒரு தடைக்கு சென்றேன் இப்போது நான் வெளி மின்சார மூலங்களான M மற்றும் J ஆகியவற்றைக் கையாள விரும்பவில்லை ஏனெனில் அவை குறிப்பிட மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் எனவே என்னால் செய்ய முடிந்த இயல்பான விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு செட் சமன்பாடுகளையும் எடுத்து அவற்றைக் கழிக்க முடியும் எனவே நான் அவற்றைக் கழித்தால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால் எவை மறைந்துவிடும் மாணவர் M மற்றும் J M மற்றும் J வெளியே செல்கின்றன எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நான் கழித்தால் எனக்கு கிடைக்கும் இது முதல் வெளிப்பாடு ஏனென்றால் 1 மற்றும் மைனஸிலிருந்து 2 ஐக் கழித்ததால் M வெளிப்பாடு மறைந்துவிடும் என்னால் அதையே H கா்ல் உள்ளடக்கிய இரண்டாவது தொகுப்பு சமன்பாடுகளுக்கும் செய்ய முடியும் எனவே நான் திருத்தப் போகிறேன் உண்மையில் எளிமையான கையாளுதல் இதுவரை சரி இந்த இரண்டு சமன்பாடுகளின் அழகு என்னவென்றால் அது உங்களிடம் மட்டுமே உள்ளது உங்களிடம் மின்சார ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனக்குத் தெரிந்த புலங்கள் மற்றும் பொருள்களின் பண்புகள் உங்களிடம் உள்ளன இப்போது ஸ்கடடு ஃபில்டு என்று அழைக்கப்படும் ஒரு கருத்தை அறிமுகப்படுத்த இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் அனைவரும் இந்த ஸ்கடடு ஃபில்டு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே ஸ்கடடு ஃபில்டு என்றால் மின்சார புலத்தில் பொருளின் முன்னிலையிலும் பொருள் இல்லாத போதும் உள்ள வேறுபாடு எனவே இந்த வார்த்தையின் அர்த்தம் ஸ்கடடு ஃபில்டு என்பது பொருளால் சிதறடிக்கப்பட்ட புலங்கள் என்பதாகும் ஏற்கனவே இருந்த சம்பவ புலத்தை நான் சேர்க்க விரும்பவில்லை எனவே நான் E நாட்ஐக் கழிக்கிறேன் எனவே அதுதான் சிதறிய மின்சார புலம் இதேபோல் பொருள் இருக்கும் போதும் மற்றும் பொருள் இல்லாத போதும் காந்தப்புலத்தின் வித்தியாசத்தை நான் எடுக்க முடியும் இதை நான் Hs என அழைப்பேன் s என்றால் ஸ்கடடு ஆகும் மாணவர்எங்களிடம் இரண்டு பொருள்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் குறிப்பு நேரம் 0601 இந்த சிக்கலில் பல பொருள்கள் இருக்கக்கூடும் நான் செய்ய வேண்டியது எல்லாம் அதை ஸ்பேஸ் எப்சிலன் r இல் சேர்ப்பதுதான் ஏனெனில் ஸ்பேஸ் எப்சிலன் r இன் செயல்பாடு எந்த சிக்கலான செயல்பாடு ஆகவும் இருக்கலாம்அது பிரச்சனை இல்லை எனவே நான் இங்கே வேறு ஒரு பொருளை கொண்டிருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைஎப்சிலன் என்ற வரையறையில் நான் இதைச் சேர்க்க வேண்டும் இது மிகவும் பொதுவானது ஆதாரங்களின் எண்ணிக்கை கூட பலவாக இருக்கலாம் அவை அனைத்தும் ரத்துசெய்யப்படுவது முக்கியமல்ல நான் நன்றாக இருக்கிறேனா எனவே இதுவரை நாம் எதையும் தீர்க்கவில்லை ஆதாரங்களை நீக்கி உள்ளோம் எனவே மேலும் என்ன செய்ய முடியும் எனவே அதைப் பார்ப்போம் முந்தைய ஸ்லைடில் இருந்து சமன்பாட்டை இங்கே மீண்டும் எழுதியுள்ளேன் எனவே எலக்ட்ரிக்ஃபில்டு சம்பவம் மற்றும் மொத்த ஸ்கடடு ஃபில்டுகும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதுதான் எங்களுக்கு ஏற்கனவே இருந்தது எனவே இதை இன்னும் கொஞ்சம் வசதியான அல்ஜிப்ரா வடிவத்தில் கொண்டு வர முயற்சிப்போம் எனவே நான் இதை என்று எழுதினேன் எனவே நான் இந்த வெளிப்பாட்டை இன்னும் என்ன செய்ய முடியும் நான் ஐ இந்த வடிவத்தில் எழுதலாமா தெளிவாக இல்லாத மொத்த புலம் H என்பது மொத்த புலம் இன் தொகை என்று நாம் கூறலாம் எனவே அந்த ஐ என்று எழுதலாம் என்று உறுதியாக கூறுகிறது எனவே இந்த வெளிப்படை இங்கே இது மாதிரி எளிமையாக்கலாம் மாணவர் குறிப்பு நேரம் 0750 me எப்சிலனும் r இன் செயல்பாடு அல்லவா இங்கே நான் சோம்பேறியாக இருக்கிறேன் இன்னும் r இன் செயல்பாடு r நிச்சயமாக நிலையானது எனவே சுருக்கெழுத்து குறியீட்டில் நான் இதை ஒரு புதியதாக எழுதுகிறேன் ஆனால் அவை அனைத்தும் ஸ்பேஸ் செயல்பாடுகள் mu அல்லது எப்சிலனுக்கு சிறப்பு கவனம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை அவை அனைத்தும் ஸ்பேஸின் செயல்பாடுகள் இப்போது நான் என்ன செய்ய முடியும் என்றால் H செயல்பாடுகளை இணைக்க முடியும் எனவே நான் பெற முடியும் மிகவும் நல்லது இரண்டாவது சமன்பாட்டிற்கும் நான் அதே அல்ஜிப்ராவை மீண்டும் செய்ய முடியும் எனவே இந்த விஷயத்தில் என்று எழுதுவேன் மற்றும் இதை அப்படியே விட்டுவிட்டு நான் வெளிப்பாட்டை E என்று இணைக்க முடியும் மேலும் E எனக்கு கிடைக்கும் இப்போது எங்கள் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்க இங்கே கணக்கை எளிமையாக இன்னொரு வெளிப்பாட்டை வரையறுப்போம் எனவே நீங்கள் இங்கே காணும் இந்த வெளிப்பாடு என்பது ஒரு நீண்ட வெளிப்பாடாகும் எனவே நாம் ஒரு இகுவெளன்ட் கரண்ட் என்று ஒன்றை வரையறுக்கலாம் இகுவெளன்ட் கரண்ட் என்றால் வெறுமனே இந்த வெளிப்பாட்டை இங்கே நான் M இகுவெளன்ட் வைத்துள்ளேன் நான் எந்தவொரு சிக்கலையும் தீர்க்கவில்லை நான் இந்த வெளிப்பாட்டை மீண்டும் எழுதுகிறேன் இதேபோல் இங்கே j இன் இகுவெளன்ட் வெளிப்பாடு இவ்வாறு எழுதப்படும் மாணவர் குறிப்பு நேரம் 1008 இப்போது இந்த சமன்பாட்டை இணைக்கும்போது முதல் சமன்பாடு என்ன இந்த சமன்பாட்டை இங்கே 1 என்று அழைப்போம் எனவே சமன்பாடு ஒன்று மாறும் இங்குள்ள முதல் வெளிப்பாடு minus M equivalent minus j omega mu naught H s ஆக மாறும் சரிதானே இரண்டாவது வெளிப்பாடு இங்கே minus J and I have a minus j omega epsilon naught s இருக்கிறது எனவே மைனஸைக் காணவில்லை என்ற உணர்வு இருப்பதைப் பார்ப்போம் இந்த சமன்பாடுகளைப் பார்த்தால் இங்கே ஒரு கூடுதல் மைனஸ் அடையாளம் இருக்கிறது எனவே இது இங்கே ஒரு பிளஸ் அடையாளம் இருந்தது எனவே எந்த மைனஸ் அடையாளமும் இருக்கக்கூடாது எனவே இந்த பிளஸை இங்கே வைத்திருப்போம் ஆமாம் இது ஒரு மைனஸ் அடையாளம் தவறாக உள்ளது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது இந்த சமன்பாடுகளைப் பார்க்கும்போது அவை எப்படி இருக்கும் மாணவர் குறிப்பு நேரம் 1133 அவை அசல் மேக்ஸ்வெல்லின்Maxwell's சமன்பாடுகளைப் போலவே இருக்கின்றன மாணவர் குறிப்பு நேரம் 1137 பொருள் இருக்கும் போதா அல்லது இல்லாதபோதா மாணவர் பொருள் இல்லை பொருள் இல்லைதானே எனவே நாம் ஒரு விலையாக என்ன செலுத்த வேண்டும் மாணவர் குறிப்பு நேரம் 1153 நாம் இப்போது சில புதிய இகுவெளன்ட் கரண்ட் அறிமுகப்படுத்த வேண்டும் ஆனால் இங்கே விலை என்ன இந்த வால்யூம் ஈகியூவேளன்ஸ் கொள்கை இப்போது என்னவென்று உண்மையில் ஒரு அறிக்கையை நாம் கொண்டிருக்க முடியும் நாம் என்ன செய்தோம் என்றாள் இங்கே ஒரு பொருளை இந்த சமன்பாடுகளுடன் தொடங்கினோம் சில அல்ஜிப்ரா விளைவாக இந்த சமன்பாடுகளின் தொகுப்பை அவை காலியான ஸ்பேஸ் கதிர்வீச்சு செய்யும் மூலங்களாக நான் குறைத்துள்ளேன் இங்கே காலியான ஸ்பேஸ் எனவே நான் என்ன செய்தேன் இந்த முழு தடையையும் இகுவெளன்ட் தொகுதி ஆதாரங்களின் தொகுப்பால் மாற்றியுள்ளேன் எனவே இந்த M மற்றும் J இவை ஆதாரங்கள் பின்னர் நாம் நிச்சயமாகப் பார்ப்பது போல இந்த வகையான சமன்பாடுகள் ஒரு முறை வெற்றிடத்தில் தீர்க்க எளிதானது பின்னர் இந்த வகையான சமன்பாடுகள் எப்சிலன் என்பது ஸ்பேஸின் செயல்பாடு எனவே நான் உண்மையில் சிக்கலை தீர்க்கவில்லை அதைப் பார்ப்பதற்கு எளிதான வடிவமாக மாற்றியுள்ளேன் எனவே மீண்டும் என்னிடம் உள்ள இகுவெளன்ட் கரண்ட் வரையறையைப் பாருங்கள் இகுவெளன்ட் கரண்ட் வரையறை எனக்குத் தெரியாத ஒன்றைக் கொண்டுள்ளது எனக்குத் தெரியும் அதை j omega mu minus mu nought என்று சொல்ல ஆனால் எனக்கு H தெரியாது எனக்கு மொத்த புலம் தெரியாது இதேபோல் j இகுவெளன்ட்க்கு எனக்கு ஒமேகா எப்சிலன் தெரியும் ஆனால் இது எனக்குத் தெரியாத மின்சார புலம் நான் உண்மையில் சிக்கலை தீர்க்கவில்லை நான் பிரச்சினையை M இகுவெளன்ட் மற்றும் J இகுவெளன்ட் ஆக மாற்றியுள்ளேன் எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் செல்லும்போது இதற்கான காரணம் தெளிவாகிவிடும் ஆனால் இது மின்சார மூலங்களால் காந்த மற்றும் மின்சார மூலங்களாக ஒரு பொருளை மாற்றுவதற்கான பிரபலமான வழியாகும் இந்த இகுவளென்ட் பிரச்சினை பிஸிக்கலாக இல்லாதது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்பேஸ் உட்கார்ந்திருக்கும் மின்சார ஆதாரங்கள் பிஸிக்கலாக இல்லை நான் கணித ரீதியாக அவற்றை பற்றி யோசித்துக்கொண்டிருக்கிறேன் தீர்வு ஒரே மாதிரியானது அங்கு நான் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் நான் செய்ததெல்லாம் கழித்தல் மற்றும் அந்த போன்றவற்றைச் சேர்ப்பதுதான் எனவே இது வால்யூம் ஈகியூவேளன்ஸ் தேற்றம் எனவே இது வால்யூம் ஈகியூவேளன்ஸ் தேற்றமாக இருந்தது இரண்டாவது ஈகியூவேளன்ஸ் தேற்றம் சா்பேஸ் ஈகியூவேளன்ஸ் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது எனவே சா்பேஸ் ஈகியூவேளன்ஸ் கோட்பாடுகள் என்றாள் நீங்கள் இப்போது இரண்டு பொருள்களுக்கு இடையிலான இன்டா்பேஸ் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறீர்கள் எனவே இங்கே ஒரு சாதாரண கூட்டத் தொகை உள்ளது என்று சொல்லலாம் மாணவர் அந்த H 2 மைனஸ் H 1 பாசிடிவ் என்று கூறுங்கள் குறிப்பு நேரம் 1456 ஆமாம் இந்த மைனஸ் அடையாளம் இங்கே தவறுதலாக உள்ளது இது பிளஸ் ஆக இருக்க வேண்டும் எனவே உண்மையான பிரச்சனையுடன் ஆரம்பிக்கலாம் முன்பு போன்ற பிஸிக்கல் சிக்கலுடன் தொடங்கி பின்னர் இகுவளென்ட் பிரச்சினையாக மாற்றப்படுகிறது எனவே இங்கே பிஸிக்கல் என்ன எனவே இங்கே மின்சார ஆதாரங்கள் J மற்றும் M மற்றும் சில தொகுதிகளில் பரவுகின்றன எனவே ஒரு கற்பனையான மேற்பரப்பை எடுப்போம் மேற்பரப்பு உண்மையில் இல்லை நான் கணித ரீதியாக ஒரு பெட்டியை வரைந்தேன் இது ஒட்டுமொத்தமானது என்று சொல்லலாம் இது எனது டொமைன் தான் நான் ஆர்வமாக உள்ளேன் எனவே இந்த பிராந்தியத்தை 1 என்று அழைப்போம் எனவே இதை அழைப்போம் இதை என்று அழைப்போம் எனவே ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுவோம் ஒரு பார்வையாளரை இங்கே வைப்போம் இங்கே மற்றொரு பார்வையாளர் இருக்கிறார் இப்போது இந்த பார்வையாளர்களின் பண்புகள் என்ன என்பது ஒரு விசித்திரமான விளையாட்டு இந்த பையன் பார்வையாளர் 2 தொகுதி 2 இல் எங்கும் சுற்றி நடக்க முடியும் ஆனால் தொகுதி 1 க்குள் நடக்க முடியாது மேலும் பார்வையாளர் 1 இங்கு நேர்மாறாக தொகுதி 1 இல் நடக்க முடியும் ஆனால் தொகுதி 2 க்குள் நடக்க முடியாது எனவே இதை நாம் ஒரு உண்மையான பிரச்சனை என்று அழைப்போம் சரி இப்போது இந்த புள்ளியிடப்பட்ட மேற்பரப்பு நான் இங்கே உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இது ஒரு கற்பனையான மேற்பரப்பு அது உண்மையில் இல்லை நான் அதை சரியாக வரைந்தேன் எனவே எல்லையைத் தாண்டிய புலங்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் இது அப்படியே இருக்கும் ஏனென்றால் நான் காற்றில் ஒரு கோட்டை வரைந்திருக்கிறேன் இந்த கற்பனையான மேற்பரப்பில் புலங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் எனவே நான் பார்வையாளர் 2 பார்வையாளர் 2 ஐக் கேட்டால் இந்த அளவுகளில் எதை அணுகலாம் மாணவர்E 2 சரிதானே பார்வையாளரால் கடக்க முடியாது எனவே நான் பார்வையாளர்கள் இடத்தில் உங்களுக்கு என்றால் என்ன என்று கேட்டால் அவர் எனக்கு சமமாக இருப்பார் என்று அவர் கூறுவார் ஏய் பார்வையாளர் 1 உங்கள் பக்கத்தில் என்ன மதிப்பு என்று சொல்லுங்கள் அவர் அதை இங்கே எழுதுவார் எனவே இது மற்ற பார்வையாளரிடமிருந்தும் சில நடுநிலை நடுவர்களிடமிருந்தும் வந்திருப்பதாக அவர் எழுதுவார் அங்கு ஏதேனும் காந்த மின்னோட்டம் உள்ளதா ஏனெனில் காந்த மின்னோட்டம் உள்ளது இது ஒரு தூய மேற்பரப்பு மின்னோட்டமாகும் அது இங்கே இல்லை அங்கேயும் இல்லை அது எல்லையில் உள்ளது எனவே அனுமான சூழ்நிலையில் ஒரு காந்த மின்னோட்டம் இருக்குமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் இல்லை ஏனெனில் அது மெல்லிய காற்றில் உள்ளது நான் காற்றில் ஒரு வரியை உருவாக்கினேன் இங்கே என்ன மின்னோட்டம் இருக்கிறது என்று சொன்னேன் எந்த மின்னோட்டமும் இல்லை அது காலியான ஸ்பேஸ் மின்னோட்டமும் இல்லை நான் காற்றில் ஒரு கோடு வரைந்தேன் இது பிளஸ் 0 என எழுதப்படும் எனவே பார்வையாளர் 2 க்கு அணுகல் உள்ளது மற்றும் பார்வையாளர் 1 இதை அணுகலாம் மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஐ ஒப்பிட முடியும் அவர்கள் பௌண்டரி கண்டிஷன்ஸ்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நான் கற்பனையான மேற்பரப்பு பௌண்டரி கண்டிஷன்ஸ் களை உருவாக்கியிருந்தாலும் இன்னும் செல்லுபடியாகும் எனவே அவர்கள் எந்த பிரச்சனையும் ஒப்புக்கொள்வார்கள் இப்போது சிறியதாக விளையாடும் மற்றொரு விளையாட்டு விளையாடுவோம் எனவே பார்வையாளர் 2 க்கு தெரியாத வகையில் பார்வையாளர் 2 ஐ முட்டாளாக்கும் விளையாட்டு எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இங்கே அதே நிலைமையை எடுத்துக்கொள்வோம் பார்வையாளர் 2 இங்கே உள்ளது தொகுதி 1 க்குள் செல்ல முடியாது இது இது மற்றும் இது V 1 நான் செய்வது என்னவென்றால் இங்கே புலங்கள் E H மற்றும் E H 22 11 இங்கே நான் என்ன செய்கிறேன் என்றால் புலங்களை 0 க்கு சமமாக அமைக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது எப்படி இகுவளென்ட் பிரச்சினை பிஸிக்கல் அல்ல பிஸிக்கல் இங்கே இருந்தது இது ஒரு கணித பிரச்சினை எனவே இந்த விளையாட்டை விளையாடுவோம் தற்போதைய ஆதாரங்கள் இங்கே உள்ளன உண்மையில் இங்குள்ள தற்போதைய மூலங்களைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை நான் இங்கு புலங்களை 00 க்கு சமமாக அமைத்து வருகிறேன் அதாவது பார்வையாளர் 1 அறிக்கை செய்யப் போகிறார் பார்வையாளர் 1 ஒரு குறும்புதனமாக கொஞ்சம் விளையாடப் போகிறார் பார்வையாளர் 1 புலங்கள் உள்ளே 0 என்று சொல்லப் போகிறார் எனவே பார்வையாளர் 2 அதே கேள்வியைக் கேட்கிறார் அவர் எனது புலத்தின் மதிப்பை இங்கே அணுகுவதாகக் கூறுகிறார் இப்போது அவர் பார்வையாளரிடம் 1 ஏய் உள்ளே என்ன புலம் என்று கேட்கிறார் அப்சர்வர் 1 குறும்புத்தனமாக இருப்பது 0 புலம் என்று கூறுகிறார் எனவே ஒரு 0 க்குள் இருக்கும் புலத்தில் நிலைமையைக் காப்பாற்றுவதற்கும் இயற்பியலில் உண்மையாக இருப்பதற்கும் எங்கும் இருக்கிறதா பார்வையாளர் 1 நான் பூஜ்ஜிய புலத்தைப் புகாரளிக்கப் போகிறேன் என்று முடிவு செய்துவிட்டார் இந்த சூழ்நிலைகளை சரிசெய்ய ஏதேனும் வழி இருக்கிறதா இதுபோன்ற பார்வையாளர் 2 க்கு வேறு எதுவும் நடந்ததாக தெரியாது மாணவர் மேற்பரப்பு குறிப்பு நேரம் 2032 உருவாக்கும் குறிப்பு நேரம் 2033 இங்குள்ள பௌண்டரி கண்டிஷன்ஸ்களைப் பார்த்தால் இந்த இரண்டையும் பார்வையாளர் 1 மற்றும் பார்வையாளர் 2 ஆல் நிர்ணயிக்கப்படுகின்றன எனவே மீதமுள்ள இடைவெளி எங்கே இந்த வெளிப்பாட்டில் உள்ளது எனவே நான் ஒரு கணித மின்னோட்டத்தை அறிமுகப்படுத்தினால் அது சமம் எனவே நான் அறிமுகப்படுத்தினால் இந்த விஷயத்தில் 0 எழுதுங்கள் இது நான் ஒரு புதியதை அறிமுகப்படுத்தினேன் இந்த இன் மதிப்பாக நான் எதை அமைக்க வேண்டும் மாணவர் கழித்தல் h பிளஸ் குறிப்பு நேரம் 2114 ஒரு தொகுப்பை ஆதரிப்பது அதன் மதிப்புக்கு சமம் எனவே பார்வையாளர் 1 புலங்களை 0 க்கு சமமாக அமைத்துள்ளார் அது சரி நான் ஒரு கணிதத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நிலைமையைச் சேமிக்கிறேன் இது இங்கே ஒரு கணித மின்னோட்டமாகும் இது இதற்கு சமம் இப்போது இந்த அனுமான மேற்பரப்பில் மின்னோட்டம் Ms உள்ளது மற்ற பௌண்டரி கண்டிஷன்ஸ் சேமிக்க நான் மின்னோட்டம் Js ஐ அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே நான் இந்த தந்திரத்தை செய்திருந்தால் பார்வையாளருக்கு ஏதேனும் வித்தியாசம் தெரியும் பார்வையாளர் 2 எந்த வித்தியாசத்தையும் உணர மாட்டார் பார்வையாளர் 2 இந்த தொகுதி 2 க்குள் எல்லா இடங்களிலும் சுற்றி வருகிறார் மேலும் எல்லையில் அது முன்பு இருந்ததை விட சமமா பதில் ஆம் என்று இருக்கப் போகிறது ஏனெனில் இந்த கற்பனையான மின்னோட்டத்தை இங்கே செய்துள்ளேன் எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ்கள் திருப்தியடைகின்றன அவற்றின் முந்தையது இப்போது இருந்தது எனவே இந்த தொகுதிக்குள் உள்ள புலங்களும் இந்த தொகுதியும் யூனிக்னஸ் தேற்றத்தால் ஒரே மாதிரியாக இருப்பதால் e tan குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதால் புலம் இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே பார்வையாளர் 2 க்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் நான் என்ன செய்தேன் என்று ஒட்டுமொத்த படத்தைப் பெற்றால் என்னவென்று பாருங்கள் நான் ஒரு தொகுதியைத் வெளியே குத்தி அதை 0 புலங்கள் மற்றும் அதற்கு சமமான மேற்பரப்பு மின்னோட்டங்களின் தொகுப்பால் மாற்றியுள்ளேன் எனவே பொருள் மாற்றப்படுகிறது எனவே மீண்டும் இது பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக எனது கணக்கீட்டின் பரப்பைக் குறைக்க விரும்பினால் இன் எல்லா இடங்களிலும் உள்ள புலங்களை கணக்கிட விரும்பவில்லை என்னால் அகற்ற முடிந்தால் அதற்காக சிறிய விலையாக மேற்பரப்பு புலங்களை செலுத்த வேண்டி இருக்கும் எனவே அவை புதிய அறியப்படாதவையாக மாறும் அதனால் என்ன செய்தேன் என்றால் கொள்ளளவுகளை துளையிட்டு வெளியேற்றினேன் எனவே இவைதான் ஈகியூவேளன்ஸ் கொள்கைகளுக்குப் பின்னால் இருக்கும் பகுத்தறிவு நாம் பார்த்த வால்யூம் ஈகியூவேளன்ஸ் நாம் பார்த்த தொகுதி மின்னோட்டம் J மற்றும் Ms ஆகியவற்றால் மாற்றப்பட்டது J இகுவெளன்ட் M இகுவெளன்ட் மற்றும் சா்பேஸ் இகுவெளன்ட் கொள்கையில் நான் பொருளை டான்ஜென்ஷியல் மேற்பரப்பு மின்னோட்டங்களால் மாற்றினேன் எனவே இது கொஞ்சம் சுருக்கமாகத் தோன்றும் அதனால் தான் இதைச் செய்கிறோம் ஆனால் கம்புடஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் முதல் முறையை எடுக்கத் தொடங்கும் போது இது ஒருங்கிணைந்த சமன்பாடு முறையாகும் இதைச் செய்தபின் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய பொருள் இது மிகவும் சிக்கலான எப்சிலனை r கொண்டிருக்கக்கூடும் மேலும் இந்த தொகுதியைத் தவிர்ப்பதன் மூலம் இதுபோன்ற ஒன்றைச் செய்வதன் மூலம் நான் இதைச் சமாளிக்க வேண்டியதில்லை மாணவர் மேலும் நீங்கள் j n h ஐ அகற்றிவிட்டீர்கள் குறிப்பு நேரம் 2418 இந்த மின்னோட்டங்களைப் பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை உள்ளே E மற்றும் H புலத்தை அகற்றினேன் ஏனெனில் இந்த மின்னோட்டங்களின் பங்கு இறுதியாக E மற்றும் H புலங்களை உருவாக்குவதாகும் மாணவர் ஆமாம் அதாவது குறிப்பு நேரம் 2427 இந்த வகையான நாம் பயன்படுத்தும் இரண்டு முக்கிய ஈகியூவேளன்ஸ் கொள்கைகளின் முடிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது நான் உங்களுக்குச் சொன்ன இந்த குறிப்பிட்ட சா்பேஸ் ஈகியூவேளன்ஸ் கொள்கை அன்பின் லவ்'ஸ் இகுவெளன்ட் Love's equivalent தேற்றத்தின் பெயரால் செல்கிறது இதன் பிற சாத்தியமான வேறுபாடுகள் உள்ளன நான் விளையாடும் இந்த விளையாட்டில் நான் en cross E 2 ஐ வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் எனவே நான் என்ன செய்தேன் என்றால் எல்லா புலங்களையும் 0 வில் வைத்தேன் மற்றும் எல்லாவற்றையும் மின்னோட்டம் உள்வாங்கிக் கொண்டது ஆனால் வேறு சில பங்களிப்புகள் வேறு சில இகுவெளன்ட் கொள்கையுடன் வரும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் பல புத்தகங்கள் உள்ளன எனவே இந்த மற்ற சூழ்நிலைகளைப் பார்க்க நான் தருகிறேன் முக்கிய நோக்கம் என்ன நான் முன்பே குறிப்பிட்டது போல கணக்கீடுகளில் உள்ள சிரமத்தை குறைக்க விரும்புகிறோம் எனவே இந்த இகுவெளன்ட் கொள்கைகளை நாம் உருவாக்குவோம் இது சிக்கலை சரி செய்ய எளிதானது எனவே சா்பேஸ் ஈகியூவேளன்ஸ் கொள்கையின் பின்னணியில் உள்ள யோசனை இதுதான் இந்த பாடத்தை சுருக்கமாக மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் மற்றும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் களுடன் தொடங்கினோம் சக்தியைப் பார்த்தோம் இவை இரண்டும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் முன்னேறிய கருத்துக்கள் எனவே அத்தியாயம் 1 மற்றும் 7 ஆகியவற்றை நீங்கள் காணலாம் எனவே பாலனிஸின் 1 ஆம் அத்தியாயம் 1 2 மற்றும் 3 தலைப்புகளைப் பற்றி பேசும் மற்றும் பாலனிஸின் 7 ஆம் அத்தியாயம் யூனிக்னஸ் தேற்றம் மற்றும் ஈகியூவேளன்ஸ் தேற்றங்களைப் பற்றி உங்களுக்குச் சொல்லும் இது படிக்கவேண்டிய நல்ல புத்தகம் தயவுசெய்து அதைப் படிக்கவும் No English Word Word Meaning 1 Uniqueness யூனிகியூனஸ் தனித்துவம் 2 Current கரண்ட் மின்சாரம் 3 Volume வால்யூம் கொள்ளளவு 4 Charge சார்ஜ் மின்னுட்டம் 5 Theorems தியரம் தேற்றங்கள் 6 Tangential டான்ஜென்ஷியல் தொடுநிலை 7 infinity இண்பினிடி முடிவிலி 8 Field ஃபீல்டு புலம் 9 Electromagnetics எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் மின்காந்தவியல் 10 Radiating ரேடியேடிங் கதிர்வீச்சு 11 surface சா்பேஸ் மேற்பரப்பு 12 Analogous அனலாகஸ் ஒப்புமை 13 symmetry சிம்மெட்ரி சமச்சீர் 14 Boundary பௌண்டரி எல்லை 15 Scattered ஸ்கடடு சிதறடிக்கப்பட்டது